J இன்டக்ரலை தொடர்ந்து இந்த வகுப்பில் CTOD தொடர்பான கருத்துக்களை பற்றி பார்க்கலாம் மேலும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் தொடர்பான FAD எனப்படும் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் பற்றியும் பார்க்கலாம் Review of Elasto Plastic Material Behaviour எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களின் பிஹேவியர் ஒரு பார்வை எலாஸ்டோ பிளாஸ்டிக் பொருட்களின் பிஹேவியர் பற்றிப் படிக்கும்போது நான்லீனியர் எலாஸ்டிக் பிஹேவியருக்கும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிஹேவியருக்கும் உள்ள வித்தியாசங்களை முக்கிய அம்சங்களாக நினைவில் கொள்ளவேண்டும் ஒரு நான்லீனியர் அமைப்பானது லோடிங்க்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் அன்லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது லோடிங் மற்றும் அன்லோடிங் பாத் ஆனது ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வில் அன்லோடிங் பாத் ஆனது மாறுபட்டு இருக்கும் கிராக் வளர்ச்சி கிராக் புரோபகேஷன் நடைபெறும் போது அன்லோடிங் ஆனது நடைபெறுவதால் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின் மதிப்பிற்கு இரண்டு ஸ்டிரஸ் மதிப்புகள் இருப்பதை காணலாம் ஸ்ட்ரெயின் ஹிஸ்டரியை தொடர்ந்து கண்காணிக்க விட்டால் எலாஸ்டோ பிளாஸ்டிக் மெட்டீரியல் பிஹேவியர் பற்றி தெரிந்து கொள்ள இயலாது இது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வி னை கடினமானதாக்குகிறது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பிஹேவியரில் நிலையான கிராக் வளர்ச்சி பொதுவாகக் காணப்படுகிறது கிராக் வளர்ச்சி நடைபெறும் போது அன்லோடிங் ஆனது நடைபெறுகிறது எனவே EPFM ஆனது நடைமுறை பயன்பாடுகளில் கிராக் வளர்ச்சி யின் துவக்கத்தை விவரிக்கும் திறனுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது கிராக் வளர்ச்சி யின் துவக்கத்தை அறிந்து கொண்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவிலான உண்மையான கிராக் வளர்ச்சி யினை கையாள்வதற்கு EPFM ஆனது பயன்படுகிறது மேற்கண்டவற்றை கையாள்வதில் EPFM ஆனது அதிக கவனம் செலுத்தியதால் அவற்றிற்கான தீர்வு கிடைக்கப் பெற்றது அதன் பிறகு பல கருத்துக்கள் உருவாக்கப்பட்டன அவற்றில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2 கருத்துகளில் ஒன்று J இன்டக்ரல் மற்றொன்று CTOD அல்லது COD ஆகும் அவற்றின் உருவாக்கத்தைப் பார்த்தால் J இன்டக்ரல் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது மற்றும் COD முதன்மையாக இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்டது எனவே இந்த இரு கருத்துக்களும் நாடு சார்ந்தவை ஏனென்றால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அவற்றால் மக்கள் எழுப்பிய கேள்விகள் இவற்றிற்கு தீர்வாக இந்த வழிமுறைகள் உருவாக்கப்பட்டன இவைகள் அனைத்தும் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக் சின் எல்லைக்குள் ஒரே மாதிரியாக இருப்பது நாம் சரியான திசையில் செல்கிறோம் என்ற ஒரு வித திருப்தியை அளிக்கிறது இவ்வித கருத்துக்களைப் பற்றி நாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் G என்பது ஆற்றல் வெளியீட்டு வீதம் எனவும் K என்பது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் எனவும் அழைக்கப்படுகிறது J ன் சிறப்பு என்னவென்றால் இது G உடன் ஒப்பிடக்கூடிய ஒரு ஆற்றல் அளவுருவாகவும் K உடன் ஒப்பிடக்கூடிய ஸ்டிரஸ் இன்டன்சிடி அளவுருவாகவும் பயன்படுத்தப்படக் கூடியது முந்தைய வகுப்பில் J என்றால் என்ன என்பதற்கான ஆற்றல் வரையறையைப் பற்றி பார்த்தோம் நான்லீனியர் எலாஸ்டிக் திடப் பொருட்களில் இருப்பதைப் போன்றே J ம் G ம் லினியர் எலாஸ்டிக் திடப் பொருட்களில் ஒரே மாதிரி இருப்பதைக் கண்டோம் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வில் அன்லோடிங் நடைபெறாமல் தவிர்ப்பதற்கு சில தோராயங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் இப்போது நாம் J யினை ஸ்டிரஸ் இன்டன்சிடி அளவுருவாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றி பார்ப்போம் J as a Stress Intensity Parameter J ஆனது ஸ்டிரஸ் இன்டன்சிடி அளவுருவாக ஹட்சின்சன் ரைஸ் மற்றும் ரோசன்கிரென் Hutchinson Rice and Rosengren ஆகியோர் அவரவர் வழியில் J ஆனது நான்லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலில் கிராக் டிப்பின் நிலையை எடுத்துரைப்பதை விளக்கியுள்ளார்கள் மேலும் அவர்கள் J ஆனது தொடர்ந்து பாத் இண்டிபெண்டன்ட் ஆக இருப்பதற்கு ஸ்டிரஸ் மற்றும் ஸ்ட்ரெயினின் பெருக்குத் தொகை கிராக் டிப்பின் முனை அருகில் 1r என்ற அளவில் மாறுபடுகிறது என்பதை எடுத்துரைத்தனர் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் சிங்குலரிடி யானது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சிலி ருந்து வேறுபட்டது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் r சிங்குலரிடியில் ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் இன்டெக்ஸ் ஆனது முக்கிய பங்காற்றுகிறது இந்த முன் மாதிரியின் அடிப்படையில் ஸ்டிரஸ் அளவுருக்கான சமன்பாடு கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது ij ki11n ki என்பது புரோபோஸ்னால்டி மாறிலி n என்பது ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் இன்டெக்ஸ் எலாஸ்டிக்கை முழுவதும் பிளாஸ்டிக் ஆக கருதும் டக்டேல் மாதிரியில் ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் ஆனது கருத்தில் கொள்ளப்படுவதில்லை J யினை பொருத்தவரைக்கும் வெவ்வேறு மெட்டீரியல் மாதிரிகளை பயன்படுத்தும்போது ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் விளைவை கருத்தில் கொள்ள வேண்டும் லீனியர் எலாஸ்டிக் மாதிரியில் n1 ஆகவும் 1r சிங்குலரிடி ஆகவும் இருக்கும் ஒவ்வொரு முறையும் இது மாதிரியான புதிய முடிவை பெறும்போது முந்தைய முடிவுகளின் பொதுவான வடிவத்திலிருந்து இவற்றை பெறமுடியுமா என்று உறுதி செய்துகொள்ள வேண்டும் இவ்வாறு உருவாக்கப்பட்ட மாதிரியின் உண்மை தன்மையானது மறைமுகமாக சோதிக்கப்படுகிறது LEFM ல் K னால்ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பகுதியை போல் EPFM ல் J னால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பகுதியை பற்றி பார்த்திருக்கிறோம் தோராயமான மதிப்பீடுகள் காரணமாக பொறியியல் பகுப்பாய்விற்கு இது வசதியானது என்று கண்டறியப்பட்டுள்ளது கிராக் டிப்பின் அருகே உள்ள J னால்ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பகுதியானது HRR பீல்டு அல்லது செரெபனோவ் HRR பீல்டு என அழைக்கப்படுகிறது ஏனெனில் இப்பகுதியானது முதலில் ஹட்சின்சன் ரைஸ் மற்றும் ரோசன்கிரென் Hutchinson Rice and Rosengren என்பவர்களாலும் பின்னர் செரெபனோவ் என்பவராலும் கண்டறியப்பட்டது ஸ்மால் ஸ்கேல் ஈல்டிங்கை உடைய ஒரு அமைப்பானது சிங்குலரிடி யினால் ஆதிக்கம் செய்யப்பட்ட இரண்டு ஜோன்களை கொண்டிருக்கும் அவற்றில் ஒன்று 1r சிங்குலரிடியை உடைய எலாஸ்டிக் ஜோன் ஆகும் மற்றொன்று r 1n1என்ற அளவில் மாறுபடும் சிங்குலரிடியை உடைய பிளாஸ்டிக் ஜோன் ஆகும் HRR பீல்ட்டின் படத்தில் K னால்ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பகுதி மற்றும் J னால்ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பகுதி என இரண்டு பகுதிகள் இருப்பதைக் காணலாம் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்வில் ஸ்ட்ரெயின் ஹர்டனிங் எக்ஸ்போனன்ட் காரணமாக சிங்குலரிடி புதிய வடிவத்தைப் பெறுகிறது J னால்ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பகுதியில் உள்ள பிராக்சர் ஜோனில் குறைந்த அளவு தகவல்களே இருக்கும் EPFM ஆனது கிராக் டிப்பில் இருந்து சற்று தொலைவில் தீர்வுகளை கணக்கிடுவதால் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சை காட்டிலும் EPFM மூலம் சற்று அதிக அளவிலான பிளாஸ்டிசிட்டியை கணக்கிட முடியும் HRR பீல்ட் ஆனது ராம்பெர்க் ஆஸ்கட் விதி மற்றும் சிறிய அளவிலான ஸ்டிரெயின் கோட்பாட்டை அடிப்படையாகக் கொண்டது ஸ்டிரெயின் அளவு 10 சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருக்கும்போது இந்த கோட்பாடானது தோல்வியுறும் HRR பீல்ட் ஆனது சிறிய அளவிலான ஸ்டிரெயின் மதிப்புகளுக்கு உட்பட்டு இருந்த போதும் அதிக அளவிலான பிளாஸ்டிக் ஜோனை கொண்டிருக்கும் கிராக் டிப்பின் அருகே உருவாகும் அதிக அளவிலான ஸ்டிரஸ் காரணமாக உருவாகும் மழுங்கலான கிராக் டிப் ஆனது LEFM ல் கருத்தில் கொள்ளப்படுவதில்லை EPFM இல் கூட மழுங்கலான கிராக் டிப் ஆனது கருத்தில் கொள்ளப்படுவதில்லை மேலும் HRR பகுப்பாய்வில் கூட மழுங்கலான கிராக் டிப்பினையோ கிராக் டிப்பின் அருகே இருக்கும் அதிக அளவிலான ஸ்டிரெயின்களையோ கருத்தில் கொள்வதில்லை இருப்பினும் கூட இது மிகவும் பயனுள்ள அணுகுமுறை ஆகும் எனவே இது ஃப்லுயிட் மெக்கானிக்சின் பவுண்டரி லேயர் கோட்பாட்டுடன் ஒப்பிடப்படுகிறது HRR பீல்ட் ஆனது இந்த படத்தில் காட்டியவாறு இருக்கும் EPFM ல் J மற்றும் CTOD தொடர்பான கருத்துக்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை ஆகும் மழுங்கலான கிராக் டிப்பின் உருப்பெருக்க பட்ட படம் இங்கே காட்டப்பட்டுள்ளது கிராக் டிப்பினை அடுத்து அருகே உள்ள பகுதி பிராக்சர் பிராசஸ் ஜோன் ஆகும் இதனை அடுத்துள்ள பகுதி J பீல்டு க்கான ஆனுலர் ஜோன் ஆகும் கிராக் டிப்பினை அடுத்து உள்ள பல்வேறு ஜோன்களை அடையாளம் காணும் விதமாக இப்படமானது வரையப்பட்டுள்ளது இந்த ஜோன்களின் வடிவங்கள் வட்டவடிவில் மட்டும் இல்லாமல் பிரச்சினைக்கு ஏற்றவாறு மாறக்கூடியவை இந்த ஜோன்களின் அளவு மற்றும் வடிவம் ஆகியவை அதிநவீன EPFM கணக்கீடுகள் மூலம் கண்டறியப்படுகிறது இங்கு கிராக் டிப் உள்ளே சில கோடுகள் வரையப்பட்டிருப்பதைக் காணலாம் இதில் மையத்திலிருந்து 45 டிகிரியில் வரையப்பட்ட கோடுகள் உள்ளன அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தான நிலையில் கிராக்கினை எதிரெதிர் பக்கத்தில் சந்திக்கின்றன இந்த உயரமானது t என எடுத்துக் கொள்ளப்படுகிறது இதுவே CTOD ஆக அதாவது கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது EPFM ஐ பற்றி படிக்கும்போது J மற்றும் CTOD கருத்துக்கள் ஒரே மாதிரியானவை வரலாற்றின்படி பார்த்தால் முதலில் CTOD யும் பின்னர் J யும் உருவாக்கப்பட்டது இவ்வாறு CTOD ன் எளிய வரையறை யானது இப்படத்தில் காட்டப்பட்டுள்ளது CTOD தொடர்பான சமன்பாடுகளை பின்னர் பார்க்கலாம் Cherepanov HRR Field செரெபனோவ் HRR பீல்ட் J ம் CTOD ம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதால் அவற்றை நாம் தனித்தனியாக விவாதிக்க கூடாது இதனுடன் தொடர்புடைய மற்றொரு வரைபடம் yy ஆனது வெவ்வேறு பீல்டுகளில் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை காட்டுகிறது இந்த வரைபடத்தின் x அச்சில் xt அதாவது CTOD ஆனது எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது CTOD ன் மதிப்பானது 2 வரை இருக்குமேயானால் அப்பகுதி பிராக்சர் ப்ராசஸ் ஜோன் எனவும் CTOD ன் மதிப்பு 2 முதல் 5 லிருந்து 6 வரை இருக்குமே யானால் அப்பகுதி HRR பீல்ட் எனவும் HRR பீல்டிற்கு அடுத்த பகுதி K பீல்டு எனவும் அழைக்கப்படுகிறது K பீல்டிற்கு அடுத்து பொதுவான ஸ்டிரஸ் பீல்டு காணப்படுகிறது இவ்வாறு எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வில் பீல்டு விவரங்கள் சித்தரிக்க படுகின்றன கிராக் டிப்பில் உருவாகும் yy மதிப்பு ஆனது கூர்மையான கிராக்கினால் உருவாகும் yy காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கும் HRR பீல்டு மற்றும் K ஃபீல்டில் yy மதிப்பு ஆனது கிராக் டிப் பகுதிக்கு தொலை தொடுகோடாகவே முடிவிலிக்குச் செல்லும் HRR பீல்டுக்கான கணித சமன்பாடு கூட கிராக் டிப்பில் உருவாகும் எல்லையற்ற ஸ்டிரஸ்சினை கணிப்பதற்கே பயன்படுகிறது முனை மழுங்கிய கிராக்கினால் yyல் ஏற்படும் மாறுபாடானது இப்படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது கிராக் டிப்பில் இருந்து சற்று தொலைவில் yy மதிப்பு ஆனது உச்ச மதிப்பை அடைகிறது LEFM ல் ஸ்டிரஸ் பீல்டு ஆனது அதாவது ஸ்டிரஸ் பீல்டின் வலிமையானது K ன் மதிப்பால் அறியப்படுகிறது இதேபோன்று எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் ஸ்டிரஸ் பீல்டு ஆனது கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது ij 0J00Inr1n1 0n மெட்டீரியல் மாறிலி 0 ரெஃப்ரன்ஸ் ஈல்ட் ஸ்ட்ரெங்த் 0 ரெஃப்ரன்ஸ் ஈல்ட் ஸ்ட்ரெயின் n ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் எக்ஸ்போனன்ட் In மாறிலி n ன் நிகழ்வு Constant In க்கான சமன்பாட்டில் n ன் மதிப்பை பிரதி இட In ன் மதிப்பானது பெறப்படுகிறது n ன் மதிப்பு 1 ஆக இருக்கும்போது In ஆனது தோராயமாக 5 என்ற மதிப்பைப் பெறுகிறது n ன் மதிப்பு 1 ஆக இருக்கும்போது ராம்பெர்க் ஆஸ்கட் விதியின் படி அது லீனியர் எலாஸ்டிக் பகுப்பாய்விற்கு உரியதாகும் n ன் மதிப்பு 1 ஆக இருக்கும்போது நேர் கோடாகவும் n ன் மதிப்பு ஆக இருக்கும்போது நேர் கோட்டினை தொடர்ந்து முழுமை பிளாஸ்டிக் பகுதியும் காணப்படுகிறது அதாவது லீனியர் எலாஸ்டிக்கை தொடர்ந்து முழுமை பிளாஸ்டிக் பகுதி காணப்படுகிறது 1 க்கும் க்கும் இடையேயான n ன் மதிப்பானது வரைபட வளைவிற்கு பொருத்தமானதாக இருக்கும் இவ்வாறு மெட்டீரியல் பிஹேவியர் ஆனது மாதிரி படுத்தப்படுகிறது n 1 ஆனது லீனியர் எலாஸ்டிக் பகுப்பாய்வு க்குரியதாகும் n ஆக இருக்கும்போது பெறப்படும் In ன் மதிப்பு 3 ஆனது எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்கு உரியதாகும் பிளேன் ஸ்டிரஸ் நிபந்தனைகளின் படி n ன் மதிப்பு 1 ஆக இருக்கும்போது In ன் மதிப்பு 6 ஆகவும் n ன் மதிப்பு ஆக இருக்கும்போது In ன் மதிப்பு 4 ஆகவும் இருக்கிறது இவ்வாறாக நாம் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் மற்றும் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இங்கு n ன் மதிப்புகளின் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு In ன் மதிப்பு மோனடோனிகலாக குறைகிறது இவ்வாறாக மழுங்கலான கிராக் டிப்பின் பிராக்சர் ப்ராசஸ் ஜோன் அதனைச் சூழ்ந்த J யினால் ஆதிக்கம் செலுத்தப்பட்ட HRR பீல்டு அதனைச் சுற்றியுள்ள K பீல்டு மற்றும் பொதுவான ஸ்டிரஸ் பீல்டு போன்றவற்றை பற்றி பார்த்தோம் இதுவரை பார்த்தவற்றின் சுருக்கமானது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இங்கே ijஆனது மற்றும் ஹார்டனிங் இன்டெக்ஸ் n ஆல் நடைபெறும் பரிமாணமற்ற நிகழ்வாகும் n ன் மதிப்பு 1 ஆக இருக்கும்போது கிடைப்பது லீனியர் ஸ்டிரஸ் ஸ்டிரெயின் வரைபடம் ஆகும் மேலும் ஸ்ட்ரெஸ் ஃபீல்டில் காணப்படும் ஸ்கொயர் ரூட் சிங்குலரிடி ஆனது நாம் சித்தரித்திருக்கும் ஸ்டிரஸ் மதிப்புகளின் உண்மைத் தன்மையை மறைமுகமாக சரி பார்க்கிறது n ன் மதிப்பு எனில் அது பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியலுக்கு உரியதாகும் அப்போது ஸ்டிரஸ் ன் மதிப்பு மாறிலியாக இருக்கும் கிராக் டிப்பிலிருந்து இருமடங்கு CTOD தொலைவில் HRR பீல்டு ஆனது செல்லுபடியாகாது என்பதைப் பற்றி இந்த படத்தை வரையும்போது பார்த்தோம் கிராக் முனை யிலிருந்து சற்று தொலைவில் உள்ள HRR பீல்டு என்பது J ஆனது ஆதிக்கம் செலுத்தும் மற்றொரு பகுதி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் LEFM மற்றும் HRR பீல்டு ஆனது நடைமுறையில் சாத்தியப்படாத r 0 என்ற எல்லையற்ற ஸ்டிரஸ் மதிப்புகள் LEFM மற்றும் HRR பீல்டு மூலம் கணிக்கப்படுகின்றன என்பது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது ஆயினும்கூட பொறியியல் பார்வையில் HRR அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் 1968 இல் ஹுட்சின்சன் என்பவரால் "கிராக் டிப்பில் பிளாஸ்டிக் ஸ்டிரஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் பீல்ட்ஸ் " என்ற ஆய்வுக்கட்டுரையானது ஜோர்னல் ஆப் மெக்கானிக்ஸ் அண்ட் பிசிக்ஸ் ஆப் சாலிட்ஸ் சில் வெளியிடப்பட்டது அதே ஆண்டில் J இன்டக்ரல் தொடர்பான ஆய்வுக் கட்டுரையை ரைஸ் என்பவரும் வெளியிட்டார் முக்கிய பங்களிப்புகளின் காரணமாக பிராக்சர் மெக்கானிக்சின் பார்வையில் 1968 ஆம் ஆண்டு ஆனது மிகவும் முக்கியமான ஆண்டாக கருதப்படுகிறது அதிகப்படியான பிளாஸ்டிக் தன்மை கொண்ட மெட்டீரியல்களில் K என்ற பிராக்சர் அளவுருவானது J னால் பதிலிடு செய்யப்படுகிறது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரின் க்ரிட்டிக்கல் மதிப்பானது பிராக்சர் டஃப்னஸ் என்று அழைக்கப்படுகிறது K1C ன் மதிப்பை கண்டறிய விரிவான சோதனை முறைகள் உள்ளன இதே முறைகளில் J1C மதிப்புகளும் கண்டறியப்படுகின்றன எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பிராக்சர் ஆனது மிகவும் சிக்கலானது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நான்லீனியர் எலாஸ்டிக் சாலிட்ஸ்களுக்காக உருவாக்கப்பட்ட கருத்துக்களை பிராக்சர் மெக்கானிக்சில் பயன்படுத்துவதற்கு LEFM அணுகுமுறையை பயன்படுத்தியது போல் J தொடர்பான கருத்துக்கள் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வாறு பொறியியல் பகுப்பாய்வுக் கண்ணோட்டத்திலிருந்து எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பிராக்சர் ஆனது எளிமைப்படுத்தப்படுகிறது J அடிப்படையிலான பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆனது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் போலவே பயன்படுத்தப்படுகிறது நடைமுறை பயன்பாடுகளில் J அடிப்படையிலான பிராக்சர் மெக்கானிக்ஸ் ஆனது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சை காட்டிலும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது J ஆனது மெட்டீரியலின் ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் பிஹேவியரை பொறுத்து இருப்பதால் K யினை போன்று அட்டவணை படுத்துதல் கடினமாகும் K யின் மதிப்பினை வெவ்வேறு விதமான வடிவங்களுக்கு ஸ்டிரஸ் கன்சன்ட்ரேஷன் அடிப்படையில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் J யினை மதிப்பிடும் போது மெட்டீரியல் பிஹேவியர் கருத்தில் கொள்ளப்படுவதால் K யினை போன்று அட்டவணை படுத்துதல் கடினமாகும் அதிகப்படியான எண்ணியல் கணக்கீடுகளின் மூலமே ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஆன J யின் மதிப்பானது பெறப்படுகிறது ஒரு பொருளினை முழு புல ஃபைனட் எலமன்ட் பகுப்பாய்விற்கு உட்படுத்துவதன் மூலம் அதன் J மதிப்பானது கண்டறியப்படுகிறது ஒரு கருத்தியல் கண்ணோட்டத்தில் J ஆனது K யினை ஒரு பிராக்சர் அளவுருவாக பதிலிடு செய்தபோதிலும் J ன் மதிப்பை கண்டறிவது சவாலான காரியமாகும் K1C ன் மதிப்பை போன்றே J1C மதிப்புகளை கண்டறிய சோதனை முறைகள் உள்ளன கொடுக்கப்பட்ட அமைப்பிற்கு ஏற்றவாறு J ன் மதிப்பை கண்டறிவது சவாலான காரியமாகும் வழக்கமாக லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் J யின் மதிப்பை கண்டறிந்து அதிலிருந்து ஃபைனட் எலமன்ட் கணக்கீடு மூலம் K யின் மதிப்பானது கண்டறியப்படுகிறது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்ஸ் அளவுருவான K வை காட்டிலும் J ஆனது அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்விற்கு அதிக செலவு மற்றும் அதிகநேரம் ஆகும் எனவே அதிக அளவில் இது பயன்படுத்தப்படுவதில்லை எனவே எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் பகுப்பாய்வின் மூலம் J ன் மதிப்பை கண்டறிய போகிறோமா அல்லது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் J யின் மதிப்பை கண்டறிந்து அதிலிருந்து K யின் மதிப்பை கண்டறிய போகிறோமா என பிரித்தறிய வேண்டும் மழுங்கிய கிராக் முனைக்கு முன்னால் ட்ரை ஆக்சியல் ஸ்டிரஸ் இருப்பதை காணலாம் ஆராய்ச்சியாளர்கள் இதை ஏதேனும் ஒரு வடிவத்தில் வடிவமைக்க முயன்றனர் அவர்கள் ட்ரை ஆக்சியல் ஸ்டிரஸ்சினை கணக்கிட கட்டுப்பாட்டு அளவுரு என்ற கூடுதல் சொல்லைக் கண்டறிந்து J Q எனப்படும் இரண்டு அளவுரு மாதிரிகளை பயன்படுத்தினர் Q என்பது கட்டுப்பாட்டு அளவுரு ஆகும் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் x ஸ்டிரஸ்சின் இரண்டாம் பகுதியாக கருத்தில் கொள்ள பட்டு பின்னாளில் T ஸ்டிரஸ் என அறியப்பட்ட 0x போன்று Q என்ற கட்டுப்பாட்டு அளவுரு ஆனது எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் பயன்படுத்தப்படுகிறது இது பிளாஸ்டிக் ஜோனில் ஸ்டிரஸ் பீல்டின் இயல்பினை எடுத்துரைக்கின்றது இத்தகைய அணுகுமுறைகள் இந்நாட்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன இவ்வாறு நடைமுறையில் உள்ள தற்போதைய அணுகுமுறைகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் T ஸ்டிரஸ்சின் ஆதிக்கத்தினை போன்று எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் Q என்ற கட்டுப்பாட்டு அளவுருவானது செயல்படுகிறது HRR ஃபீல்டின் பயன்களை பற்றி நாம் அறிந்து கொண்டது போல் அதனுடைய வரம்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் HRR Field Limitations HRR ஃபீல்டின் வரம்புகள் கிராக் டிப்பின் ஸ்டிரஸ் அளவாக கருதப்படும் J ஆனது மெட்டீரியலுக்கான ராம்பெர்க் ஆஸ்கட் அமைப்பு மாதிரியினை பொறுத்ததாகும் HRR ஸ்டிரஸ் பீல்டு கொள்கையின் உருவாக்கத்தின் போது ஃப்லோ மாதிரியின் லீனியர் பகுதி வசதிக்கேற்றவாறு புறக்கணிக்கப்படுகிறது ராம்பெர்க் ஆஸ்கட் விதியானது கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது 000n HRR ஸ்டிரஸ் பீல்டு கொள்கையின் உருவாக்கத்தின் போது ஃப்லோ மாதிரியின் லீனியர் பகுதி புறக்கணிக்கப்பட்டு நான்லீனியர் பகுதி மட்டும் கருத்தில் கொள்ளப்படுகிறது இதனால் ஏற்படும் நன்மை மற்றும் தீமைகளை பற்றி நாம் அறிந்துகொள்ள வேண்டும் Refer Slide Time 3036 மொத்த டிபார்மேஷனுடன் ஒப்பிடும்போது லீனியர் பகுதியின் பங்களிப்பு சிறியதாக இருக்கும் வகையில் கிராக்கின் நுனிப் பகுதிக்கு மிக அருகாமையில் போதுமான அதிக அளவிலான ஸ்டிரெயின் இருக்கும் என கருதப்படுகிறது இத்தகைய முரண்பாடுகள் பல துறைகளில் வருவதை நாம் அறிவோம் வேறொன்றோடு ஒப்பிடுகையில் ஏதேனும் பெரியது என்பதை நாம் அறிவோம் ஆனால் வேறொன்றோடு ஒப்பிடும்போது பெரிய அளவு ஆனால் இன்னும் சிறியது பொறியியல் பகுப்பாய்வில் இம்மாதிரியான முரண்பாடுகள் தோராய கணக்கீடுகளின் மூலம் கையாளப்படுகின்றன இம்மாதிரியான தோராய கணக்கீடுகளின் மூலம் HRR பீல்டானது உருவாக்கப்படுகிறது K1C சோதனையைத் தவறவிடும் மெட்டீரியலுக்கான மாற்று குணாதிசய அளவுருவாக J வை பயன்படுத்துவது கொள்கையளவில் நிராகரிக்கப்படுகிறது பிராக்சர் டஃப்னஸ் சோதனை பற்றி பார்த்தபோது சோதனையின் முடிவில் பெறப்படும் மதிப்பு ஏற்புடையதா என்பதற்கு உத்திரவாதம் இருக்காது என்பதைப்பற்றி பார்த்திருந்தோம் இவ்வாறு சந்தேகத்துடன் செய்வதற்கு பதிலாக கொஞ்சம் அதிக அளவு கணக்கீடுகளை கொண்ட குறியீடுகள் உருவாக்கப்பட்டன K1C சோதனைத் தவறாகும் பட்சத்தில் CTOD அல்லது J மதிப்புகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன இவ்வாறு நாம் செய்யும்போது லீனியர் பகுதியின் குறைந்த அளவு பங்களிப்பிற்கு கிராக்கின் நுனிப் பகுதிக்கு மிக அருகாமையில் அதிக அளவிலான ஸ்டிரெயின் உருவாகின்றன என்பது போன்ற அனுமானங்கள் தேவைப்படுவதில்லை HRR பீல்டானது தனித்துவம் வாய்ந்தது அல்ல என்பதை மனதில் கொள்ள வேண்டும் இது அனைத்து எம்பிரிகல் தொடர்புகளையும் உள்ளடக்கிய மீண்டும் ஒரு அடிப்படையான விவாதத்திற்கு வழிவகுக்கிறது கன்ஸ்டிடூட்டிவ் ரிலேஷன்கள் இயற்கையில் உள்ளார்ந்தவை அல்ல கன்ஸ்டிடூட்டிவ் ரிலேஷன்கள் ஆனது ஸ்டிரஸ் அல்லது ஸ்டிரெயின் மாற்ற விதிகள் போன்றவை அல்ல ஸ்டிரஸ் அல்லது ஸ்டிரெயின் மாற்ற விதிகள் வரையறுக்கப்பட்டவை தரவரிசை இரண்டு கொண்ட டென்சர் ஆனது ஒரு ஆய அமைப்பில் இருந்து மற்றொரு ஆய அமைப்பிற்கு மட்டுமே மாறும் கன்ஸ்டிடூட்டிவ் இவ்வாறு மாறாது அவை எம்பிரிகல் ரிலேஷன்கள் ஆகும் அவை ஆய்வு செய்யவேண்டிய மெட்டீரியலின் பிஹேவியரை மாதிரி படுத்துவதற்கு தேர்வு செய்யப்படுகின்றன கொடுக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வேறுவிதமான எம்பிரிகல் ரிலேஷன்கள் கூட ஒருவரால் பயன்படுத்தப்படலாம் இவ்வாறு பார்க்கையில் HRR ஸ்டிரஸ் பீல்டானது தனித்துவம் வாய்ந்தது அல்ல இது அனைத்துவித எம்பிரிகல் ரிலேஷன்களுக்கும் பொருந்தக் கூடியவை ஆகும் உண்மையில் EPFM ம்மில் நாம் எம்பிரிகல் ரிலேஷன்களை பற்றி மட்டுமே பார்ப்பதால் அதன் பயன்பாடு பொறியியல் சமூகத்தில் சாத்தியமாகிறது CTOD இல் கூட நாம் எம்பிரிகல் ரிலேஷன்களை பற்றி மட்டுமே பார்த்திருக்கிறோம் LEFM போன்ற கணித அடித்தளம் இல்லாத போதிலும் EPFM ஆனது அது சார்ந்த களத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது 1972 ல் பெக்லி மற்றும் லேண்டஸ் ஆகியோரால் செய்யப்பட்ட சோதனைப் பணியில் J ஆனது EPFM ல் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்டது J ஆனது 3 தனித்துவமான அம்சங்களை வழங்குகிறது என்பதை அவர்கள் அங்கீகரித்தனர் இவ்வாறு 1968 ல் ரைஸ் என்பவரால் உருவாக்கப்பட்ட J ன் முழு பயன்பாடும் புரிதலும் 1972 ல் மட்டுமே நடைமுறைக்கு வந்தது Refer Slide Time 3513 Work of Begley and Landes பெக்லி மற்றும் லேண்டஸ்ஸின் ஆய்வு லீனியர் பிஹேவியராக இருக்கும்போது J ன் மதிப்பும் G ன் மதிப்பும் ஒன்றையொன்று ஒத்திருக்கும் இவ்வாறு இது பொதுமை படுத்துதல்களுக்கு வழிவகுக்கிறது எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பிஹேவியராக இருக்கும்போது J ஆனது கிராக் டிப் பகுதியை வகைப்படுத்துகிறது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் ஸ்டிரஸ் ஃபீல்டின் வலிமையானது K ன் மதிப்பைக் கொண்டு கண்டறியப்படுகிறது இதேபோன்று எலாஸ்டோ பிளாஸ்டோ பிராக்சர் மெக்கானிக்சில் ஸ்டிரஸ் ஃபீல்டின் வலிமையானது J ன் மதிப்பைக் கொண்டு கண்டறியப்படுகிறது J ஆனது சோதனைகளின் மூலம் மதிப்பீடு செய்யப்படுகின்றன அவர்கள் J ன் மதிப்பை சோதனைகளின் மூலம் கண்டறிந்து தங்கள் கருத்துக்களை இவ்வாறு சுருக்கமாக கூறியுள்ளனர் G ன் மதிப்பு கூட சோதனைகளின் மூலம் கண்டறியப்பட்ட பிறகே பகுப்பாய்வு கணக்கீடுகள் மிகவும் பிரபலமடைந்தன J ஆனது டிஃபார்மேஷன் பிளாஸ்டிசிட்டியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் டிஃபார்மேஷன் பிளாஸ்டிசிட்டியின் படி J என்பது ஒரே மாதிரியான லோடிங்க்கு உட்படுத்தப்பட்ட இரண்டு பொருள்களின் அருகருகே அமைந்துள்ள உள்ள கிராக் அளவுகளுக்கு இடையேயான நிலையாற்றல் வேறுபாடாகும் என ரைஸ் என்பவர் எடுத்துரைத்துள்ளார் இந்தக் கருத்தானது மிகவும் நுட்பமாக இருக்கிறது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் ஒரு கிராக் ஆனது தன்னைத் தானே நீட்டித்துக் கொள்கிறது இதன் பின்னர் செய்யப்படக்கூடிய பகுப்பாய்வு கூட ஏற்றுக் கொள்ளப்படக் கூடியது ஆகும் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்வில் கிராக் ஆனது வளர்ச்சி அடையும்போது அன்லோடிங் நடைபெறுகிறது டிஃபார்மேஷன் பிளாஸ்டிசிட்டியின் படி இந்த பகுப்பாய்வு துல்லியமாக இருக்காது இதன் காரணமாகவே வேறுபட்ட கிராக் அளவினை கொண்ட இரண்டு ஸ்பெசிமன்களை பெக்லி மற்றும் லேண்டஸ் ஆகியோர் தங்கள் சோதனைகளில் உபயோகித்தனர் இவை அனைத்தும் இங்கே சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது அன்லோடிங் நடைபெறும்போது அதாவது கிராக் ஆனது வளர்ச்சி அடையும்போது டிஃபார்மேஷன் பிளாஸ்டிசிட்டி கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இதன் காரணமாக பெக்லியும் லேண்டஸும் J ன் ஆற்றல் விளக்கம் ஒரு கிராக்கின் தொடர்ச்சிக்கு கண்டிப்பாக செல்லுபடியாகாது என்பதை உணர்ந்தனர் நான்லீனியர் எலாஸ்டிக் சாலிட்ஸ் விஷயத்தில் இந்த வரையறை சரியாக உள்ளது ஆனால் இதனை எலாஸ்டோ பிளாஸ்டிக் பகுப்பாய்விற்கு நாம் எடுத்துச் சென்றால் J என்பது கிராக்கினை நீட்டிக்க உதவும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் என்ற விளக்கம் கண்டிப்பாக செல்லுபடியாகாது எனவே எலாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்களில் கிராக் நீட்டிப்புக்கு கிடைக்கும் ஆற்றலுடன் J ஐ கண்டறிய முடியாது இருப்பினும் J ஆனது கிராக் டிப்பின் எலாஸ்டிக் பிளாஸ்டிக் ஃபீல்டின் அளவு என்பதால் இது இயற்பியல் ரீதியாக பொருத்தமான அளவை வழங்குகிறது இதுவே J க்கு நாம் கொடுக்கக்கூடிய அதிகபட்ச முக்கியத்துவம் ஆகும் Application Areas of EPFM EPFM ன் பயன்பாட்டு பகுதிகள் நாம் இப்போது EPFM இன் பயன்பாட்டு பகுதிகள் பற்றி பார்க்கலாம் மக்களுக்கு EPFM ன் தேவை இருந்ததால்தான் அவர்கள் அதனை நோக்கி சென்றார்கள் மின் உற்பத்தி மற்றும் வேதியியல் செயலாக்கத் தொழில்களில் உயரழுத்த பாகங்களான தடிமனான சுவர் கொண்ட பொருட்கள் மற்றும் குழாய்களில் பெரும்பாலான விரிசல்கள் ஏற்படுகின்றன நியூக்ளியர் பிரஷர் வெசல் இண்டஸ்ட்ரி மெட்டீரியல்களில் மெட்டீரியல் டஃப்னஸ் மிகவும் முக்கியமானது ஆகும் அதிக அளவிலான ஆரம்ப நிலை டஃப்னஸ் இருந்தபோதிலும் ஃபேட்டிக் மற்றும் ஸ்டிரஸ் கரோஷன் கிராகிங் காரணமாக சப் கிரிட்டிக்கல் குறைபாடுகள் உருவாகின்றன மேலும் நியூட்ரான்களின் தொடர் தாக்குதல் காரணமாக மெட்டீரியலின் தரம் தாழ்த்தப் படுகிறது இது அணுசக்தி நிறுவல்களுக்கு விசித்திரமான ஒன்று இவ்வனைத்து நிகழ்வுகளிலும் EPFM ன் கருத்துக்கள் அவசியமானதாகும் LEFM ஆனது முக்கியமாக விண்வெளித் தொழிலில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் விண்வெளித் தொழிலில் LEFM ன் பயன்பாட்டு பகுதிகள் வெவ்வேறானவை LEFM ஆனது மெல்லிய கட்டமைப்புகளுடன் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது மிகவும் அடர்த்தியான மற்றும் மிகவும் கடினமான பொருட்களில் J ஆனது கருத்தில் கொள்ள படுகிறது மேலும் அணு உலை எஃகு பொருளுக்கு KIC மதிப்பீடு தோல்வி அடைந்தது பற்றி நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம் ஏனெனில் தடிமன் அளவானது 1 மீட்டர் ஆக தீர்மானிக்கபடும்போது ஒரு நபர் அதன் மீது அமரலாம் ஆனால் 1 மீட்டர் தடிமன் மிக பெரியது மறுபுறம் JIC னை தீர்மானிக்க தேவைப்படும் அணு உலை எஃகு மாதிரியின் தடிமன் என்ன என்பதைக் கண்டறிந்தால் அது சுமார் 15 மில்லிமீட்டர் ஆகும் எனவே இந்தக் கணக்கீடு செய்யக்கூடியது ஆகும் எனவே பயன்பாட்டு பகுதியைப் பொறுத்து பிராக்சர் மெக்கானிக்சின் முறையை நாம் தேர்வு செய்ய வேண்டும் COD -Definition COD வரையறை COD அணுகுமுறையின் ஒரு சுருக்கமான அறிமுகத்தை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் கிராக் டிப் அருகே பிளாஸ்டிக் ஜோன் அளவை கணக்கிடுவதற்கான முதல் முயற்சிகள் 1958 ல் இர்வின் கீஸ் மற்றும் ஸ்மித் Irwin Kies and Smith ஆகியோரால் தொடங்கப்பட்டன லீனியர் எலாஸ்டிக் அணுகுமுறையின் பயன்பாட்டினை விரிவுபடுத்த அவர்கள் விரும்பியபோது பிளாஸ்டிசிட்டி மேம்படுத்தப்பட்ட ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆனது முன்மொழியப்பட்டது இதில் கிராக்கின் நீளம் சற்று பெரிதாக விரிவடைந்தது நாம் இர்வின் மாதிரியைப் பற்றியும் டக்டேலின் மாதிரியைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் மேலும் கிராக்கின் நீளத்தை பயனுள்ள கிராக் நீளமாக மாற்றுவதற்கு கூடுதலாக சேர்க்க பட வேண்டிய அதிகரிக்கும் நீள அளவினை பற்றிய மதிப்பீடுகளையும் செய்திருக்கிறோம் இவ்வாறு இந்த முதல் வகை தோராயமானது மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தது வெல்ஸ் மற்றும் கோட்ரெல் என்பவர்கள் 1961 இல் ஈல்டு நிலைக்கு அப்பால் கூட பொருந்த தக்க வகையில் சுயாதீனமாக ஒரு மாற்றுக் கருத்தை முன்வைத்தனர் வரலாற்று ரீதியாக பார்த்தோமேயானால் COD அல்லது CTOD தொடர்பான கருத்துக்கள் J ன் வளர்ச்சிக்கு முன்பே இருந்தன என்பதை நாம் அறிவோம் வெல்ஸ் முன்மொழிந்த கருத்துக்களில் இர்வின் பிளாஸ்டிக் மண்டலத்தின் வெளிப்பாடுகள் காணப்பட்டன எனவே அவர் அதைப் பயன்படுத்தி இன்ஃபைனட் ஸ்ட்ரிப்பின் மத்தியில் கிராக்கினை கொண்ட ஒரு பிரச்சினைக்கு COD ஐ மதிப்பீடு செய்தார் மேலும் இதைப்பற்றி பார்ப்பதற்கு முன் CTOD என்றால் என்ன என்பது பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் இது தொடர்பான படம் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இதில் பிளாஸ்டிசிட்டி எபெக்ட் இன்கார்போரட்டட் ஃபிக்ஸிசியஸ் கிராக் ஆனது காண்பிக்கப்பட்டுள்ளது இந்தக் கிராக் ஆனது கற்பனையானதாகும் உண்மையான கிராக்கும் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது இதன் பின்னணியில் இருக்கும் யோசனை என்னவென்றால் நம்மிடம் கிராக் டிப் இருக்கும்போது அங்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க முடியாது என்றால் கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்றால் என்ன என்பதை வரையறுக்க வேண்டும் இது பிளாஸ்டிசிட்டி சரிசெய்யப்பட்ட கற்பனையான கிராக் நீளத்திலிருந்து பெறப்படுகிறது கற்பனையான கிராக் ஆனது இவ்வாறு திறக்கப்படுகிறது நம்மிடத்தில் உள்ள இது போன்ற உண்மையான அசல் கிராக் நீளத்தில் திறப்பு எதுவாக இருந்தாலும் அது CTOD அல்லது COD ஆக கருதப்படுகிறது லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சில் திறந்த விரிசலின் வடிவத்திற்கான சமன்பாடாக நாம் COD ஐப் பார்த்தோம் EPFM இல் அவர்கள் CTOD அல்லது COD ஐப் பயன்படுத்துகிறார்கள் இந்த வரையறை ஆனது பிளாஸ்டிசிட்டி மேம்படுத்தப்பட்ட கிராக் டிப்பில் இருந்து பெறப்பட்டதாகும் படத்தில் காட்டியுள்ளபடி பார்க்கும்போது இது ஒரு கற்பனையான கிராக் மற்றும் இது உண்மையான கிராக் ஆகும் உண்மையான கிராக்கின் திறப்பு எதுவாக இருந்தாலும் அது CTOD அல்லது COD என அழைக்கப்படுகிறது 1979 ஆம் ஆண்டில் ட்ரேசி என்பவரால் எடுத்துரைக்கப்பட்ட CTOD அல்லது COD க்கான மற்றொரு வரையறையும் உள்ளது இதனைப்பற்றி நாம் HRR பீல்ட் பற்றி படித்தபோது பார்த்திருக்கிறோம் இதன்படி 45 டிகிரியில் ஒன்றுக்கொன்று செங்குத்தான நிலையில் வரையப்பட்ட கோடுகள் கிராக்கினை எதிரெதிர் பக்கத்தில் சந்திக்கின்றன இந்த உயரமானது CTOD அல்லது COD ஆக எடுத்துக்கொள்ளப்படுகிறது நடைமுறையில் கிராக் வாய் திறப்பு இடப்பெயர்வு ஆனது அளவிடப்படுகிறது ASTM தரநிலை E1820 ஆனது இது பற்றிய செயல்முறைகளை விளக்குகிறது இவ்வாறு பொருத்தமான அளவீடு மூலம் கிராக் வாய் திறப்பு இடப்பெயர்வு மட்டுமே அளவிடப்படுகிறது இவ்வாறு பிராக்சர் டெஸ்டிங் பின்னணியில் நாம் அதனைப் பற்றி பார்த்தோம் இதிலிருந்து கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது கண்டறியப்படுகிறது CTOD தொடர்பான சமன்பாட்டினை உருவாக்கும் வழி முறைகளைப் பற்றி நாம் இதுவரை பார்க்கவில்லை இர்வினால் மாற்றியமைக்கப்பட்ட கிராக் நீளத்தின் அதிகரிக்கும் அளவின் மதிப்பிலிருந்து கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான சமன்பாட்டினை பெறமுடியும் COD 4E பயனுறு கிராக் நீளம் பயனுறு கிராக் நீளம் a பிளாஸ்டிக் ஜோனின் நீளம் 2 a rp2 இந்த சமன்பாடுகளை பிரதி இடுவதன் மூலம் கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் மற்றும் K க்கும் இடையேயான தொடர்பானது கண்டறியப்படுகிறது இர்வின் அணுகுமுறையிலிருந்து மதிப்பானது 4 என வெல்ஸ் என்பவரால் கண்டறியப்பட்டது ஆற்றல் சமநிலை அணுகுமுறை படி பார்க்கும்போது ஆனது 1 என எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு விதமான சமன்பாடுகளும் ஒவ்வொரு விதமான முடிவுகளை கொடுப்பதால் இவை ஆற்றல் பகுப்பாய்வோடு ஒத்துப் போவதில்லை எனவே இதனை நாம் நமது வசதிக்கு ஏற்றவாறு மாற்றி அமைத்துக்கொள்ள வேண்டும் இர்வின் மாதிரியின் வழியாக செல்லாமல் டக்டேலின் மாதிரி Dugdales model வழி செல்லும் போது மதிப்பு ஆனது 1 என பெறப்படுகிறது டக்டேலின் மாதிரி Dugdales model தோராயத்தின் படி மதிப்பு ஆனது 1 என கணிக்கப்படுகின்றது இவ்வாறு டக்டேலின் மாதிரியானது Dugdales model ஆற்றல் சமநிலை அணுகுமுறையுடன் உறுதிப்படுத்தப்படுகிறது K12Eys இந்த சமன்பாடு LEFM ல் COD க்கும் K1 க்கும் இடையேயான தொடர்பினை காட்டுகிறது LEFM பொருத்தவரை இது K1 உடன் தொடர்புடையது ஆகும் COD from Dugdale's Model டக்டேலின் மாதிரி மூலம் COD CTOD ம் COD ம் வெவ்வேறு அளவுருக்கள் அல்ல டக்டேலின் மாதிரியிலிருந்து Dugdales model பெறப்பட்ட COD க்கான சமன்பாடும் நம்மிடையே உள்ளது டக்டேல் 1961 அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்தில் தனது மாதிரியைப் பற்றி தெரிவித்தார் பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவை மட்டுமே அவர் ஆய்வு செய்திருந்தார் இவற்றிலிருந்து 1963 ஆம் ஆண்டில் குடியர் மற்றும் ஃபீல்ட் என்பவர்கள் கிராக் முகம் இடப்பெயர்வுகளை பற்றி முதன்முதலில் ஆய்வு செய்து ஒரு நீண்ட சமன்பாட்டினை பெற்றனர் 8aysEln sec2ys முன்னதாக டக்டேலின் மாதிரியில் Dugdales model வை பிளாஸ்டிக் மண்டலத்தின் அளவாகப் பயன்படுத்தினோம் EPFM ன் சூழலில் ஆனது CTOD ஐ குறிக்கிறது CTOD க்கான வரைபடம் பற்றி ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம் இதன் சமன்பாடு மூன்று வருடங்களுக்குப் பின்னால் 1966 ல் புர்டெக்கின் மற்றும் ஸ்டோன் ஆகியோரால் எளிமைப்படுத்தப்பட்டு கீழ்க்கண்டவாறு டெய்லர் தொடராக எழுதப்படுகிறது K12Eys1224ys2 இந்த சமன்பாட்டில் இரண்டாவது மற்றும் உயர் வரிசை பகுதிகள் சிறியதாக இருப்பதாக கருதினால் ஆனது தோராயமாக K12Eys என எழுதப்படுகிறது மேலும் J மற்றும் CTOD க்கு இடையிலான தொடர்புகளைப் பற்றி நாம் பார்க்கலாம் Relationship between J and CTOD J மற்றும் CTOD க்கு இடையேயான தொடர்பு இதற்காக டக்டேலின் ஈல்டு ஸ்ட்ரிப் மாதிரியானது Dugdale's yield strip model எடுத்துக்கொள்ளப்படுகிறது படத்தில் காட்டியவாறு ஸ்ட்ரிப்பின் ஈல்டு ஜோன் பவுண்டரி வழியாக செல்லும் பாதை ஆனது எடுத்துக்கொள்ளப்படுகிறது இதில் J இன்டக்ரல் கொள்கையை பயன்படுத்துவதன் மூலம் J ysx CTOD என தொடர்புபடுத்தப்படுகிறது J இன்டக்ரலை அடிப்படையாகக் கொண்டு J மற்றும் கிராக் டிப் ஓபனிங் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆனது தொடர்புபடுத்தப்படுகிறது பிராக்சர் அளவுருக்களுக்கு இடையேயான தொடர்புகள் இதுவரை நாம் பார்த்தவற்றின் சுருக்கம் என்னவென்றால் பொருளின் ஏதாவது ஒரு பரிமாணத்துடன் ஒப்பிடும்போது ஒத்திசைவான மண்டலத்தின் அளவு சிறியதாக இருக்கும் இப்பகுதிகள் போதுமான அளவு அகற்றப்படும்போது டிஃபார்மேசன் பீல்ட் ஆனது இந்த பகுதிகளை புறக்கணிக்கும் எலாஸ்டிக் முடிவுகளிலிருந்து சற்று வேறுபடும் எனவே சிறிய அளவிலான ஈல்டு எல்லைக்குள் அனைத்து பிராக்சர் அளவுருக்களும் சமமானவை ஆகும் CTOD K12Eys GK12E இவற்றிலிருந்து ys G J G என்ற முடிவுகள் பெறப்படுகிறது இவ்வாறு லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் எல்லைக்குட்பட்ட இந்த வேறுபட்ட அளவுருக்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பது இந்த ஸ்லைடில் காண்பிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இது நாம் சரியான திசையில் செல்கிறோம் என்ற ஆறுதலை அளிக்கிறது இந்த வகுப்பில் நாம் J யினை ஸ்டிரஸ் இன்டென்சிட்டி அளவுருவாக பார்த்திருக்கிறோம் மேலும் HRR பீல்டு பற்றியும் EPFM இன் பயன்பாட்டு பகுதிகள் பற்றியும் பார்த்தோம் டக்டேலின் மாதிரி அல்லது இர்வின் மாதிரியிலிருந்து Dugdale's model or Irwin's model பெறப்பட்ட CTOD க்கான சமன்பாட்டினை பற்றியும் பார்த்தோம் இறுதியாக பிராக்சர் அளவுருக்களுக்கு இடையிலான தொடர்புகளைப் பற்றியும் பார்த்திருந்தோம்